நம் கடைசி அமர்வில் ஜீ டிவி யில் இருந்து ஒரு வழக்கை தீர்க்க முயற்சித்தோம் நாம் ஏற்கனவே இலாப நட்டக் கணக்கைத் தயாரித்துள்ளோம் இப்போது நாம் இருப்புநிலை தயாரிக்கும் பணியில் இருந்தோம் கடைசியாக நான் சொன்னேன் ஆனால் மீண்டும் நான் இங்கே நினைவூட்டுகிறேன் நீங்கள் அச்சுடன் உட்கார்ந்து அந்த குறிப்பிட்ட தாளை எடுத்து என்னுடன் வழக்கைத் தீர்க்க முயற்சி செய்யுங்கள் பின்னர் உங்கள் சொந்த நோட்புக்கில் வீடியோவில் காட்டப்பட்டுள்ளபடி இருப்புநிலைத் தாளைத் தயாரித்து இருப்புநிலைக் குறிப்புடன் சரிபார்க்கவும் இப்போது நாம் லாப நஷ்டக் கணக்கைப் பார்ப்போம் நாம் இந்த பி மற்றும் எல் உடன் தொடங்கினோம் இதை சரியான வடிவத்தில் வைத்தோம் இலாப நட்டக் கணக்கு மற்றும் மொத்த இயக்க வருவாய் மொத்த வருவாய் மற்றும் பல கேள்விகள் கேட்கப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கான நம் பதில் இது அவை கரைசலில் கணக்கிடப்பட்டன இன்று நாம் இருப்புநிலைத் தீர்வைத் தொடரப் போகிறோம் எங்கள் கணக்கீடுகளின் அடிப்படையில் கடன் ஈக்விட்டி விகிதத்தை கணக்கிட முயற்சிப்போம் எனவே தொடரலாம் எனவே நாம் மூன்று ஐட்டம் களை மட்டுமே செய்துள்ளோம் முதல் ஐட்டம் மூலதன WIP என NCA எனக் குறிக்கப்பட்டது விருப்பத்தேர்வு பங்கு மூலதனம் E என்பது ஈக்விட்டி மற்றும் பிற அல்லாத தற்போதைய சொத்துக்கள் என் ஏஆகும் இது நடப்பு அல்லாத சொத்து நீண்ட கால கடன்கள் இது என் எல் அல்லது நடப்பு அல்லாத பொறுப்பு ஏனெனில் இது நீண்ட காலமானது இது தற்போதைய உறுதியான நிலையான சொத்து என் ஏ வர்த்தக செலுத்த வேண்டியவை இது ACL தற்போதைய பொறுப்பு பெயரைப் போலவே பிற தற்போதைய பொறுப்புகள் அவை சி என்ற தலைப்பின் கீழ் உள்ளன குறுகிய கால விதிகள் அவை முன்னர் விவாதிக்கப்பட்ட விவாதங்கள் அவை குறுகிய கால இயல்புடையவை என்பதால் அவை சி எல் இன் ஒரு பகுதியாகும் தொடர்ச்சியான கடன்கள் அவை இருப்புநிலைப் பகுதியாக இருக்கக்கூடாது அவை ஒரு கால் குறிப்பாக மட்டுமே வரும் எனவே இதை என் எ என வைப்போம் இருப்புக்கள் மற்றும் உபரி இது ஈக்விட்டியின் ஒரு பகுதியாகும் எனவே இ இது மிகவும் தந்திரமான பொருள் நான் உங்களுக்கு முழுமையாகக் காண்பிப்பேன் தற்போதைய முதலீடு சந்தை மதிப்பை மேற்கோள் காட்டி அதை எங்கே காட்ட வேண்டும் உண்மையில் நாம் சந்தை மதிப்பில் முதலீட்டை மதிக்கவில்லை நாம் அதை செலவில் மதிப்பிடுகிறோம் ஆனால் இது கூடுதல் தகவலாக வழங்கப்படுகிறது எனவே அது இருப்புநிலைக் குறிப்பில் எங்கும் வரக்கூடாது எனவே அதை NA என வைப்போம் இவை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய தந்திரமான பொருட்கள் தொடர்ச்சியான சொத்துக்கள் மீண்டும் NA இது இருப்புநிலைக் குறிப்பில் வழக்கமான ஐட்டம் அல்ல பிற நிலையான சொத்துக்கள் என் ஏ அல்லாத முதலீடுகள் என் ஏ வரிச் சொத்துகளை ஒத்திவைத்தது இது வரி தொடர்பானது எனக் கூறுகிறது ஆனால் அது ஒத்திவைக்கப்பட்ட வரி எனவே இது இயற்கையில் ஒத்திசைவானது எனவே என் CA இன் பிற நடப்பு சொத்துக்கள் நீண்ட கால விதிகள் தற்போதைய பொறுப்பு தற்போதைய முதலீடுகள் CA சரக்கு CA வர்த்தக பெறத்தக்கவைகள் CA ரொக்கம் மற்றும் ரொக்க சமமான சி ஏ குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்கூட்டியே இது குறுகிய கால எனவே நடப்பு மற்றும் இவை கடன்கள் அல்ல இவை எடுக்கப்பட்ட கடன்கள் அல்ல கடன் மற்றும் முன்கூட்டியே நீங்கள் குறிப்பைப் பெறக்கூடிய கடன்கள் இவை எனவே இது ஒரு சி இந்த ஐட்டம் யை நான் வெளிநாட்டு நாணயத்தில் முழுமையாக கவனமாகக் காண்பிப்பேன் இது ஒரு செலவு ஐட்டம் இது இருப்புநிலை ஐட்டம் அல்ல ஆனால் இது இருப்புநிலைக்கு ஒரு கால் குறிப்பாக வழங்கப்படுகிறது எனவே இப்போது அதை NA என வைப்போம் இது வழக்கமான இருப்புநிலை ஐட்டம் அல்ல எனவே பொருந்தாது ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களின் FOB மதிப்பு FOB என்றால் என்ன போர்டில் இலவசம் போர்டு என்றால் கப்பல் என்று பொருள் எனவே ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஏற்றுமதியின் மதிப்பு என்ன என்பது இது இருப்புநிலை ஐட்டம் அல்ல இது ஒரு கால் குறிப்பாக மட்டுமே வருகிறது நீண்ட கால கடன்கள் மற்றும் முன்னேற்றங்கள் என் ஏ வெளிநாட்டு நாணயத்தில் ஈவுத்தொகை அனுப்புதல் அதாவது வெளிநாட்டு நாணயத்தில் வெளிநாட்டில் செலுத்தப்படும் ஈவுத்தொகை இது வழக்கமான இருப்புநிலை ஐட்டம் அல்ல இது ஒரு கால் குறிப்பு ஐட்டம் ஆகவே ஜீ என்டர்டெயின்மென்ட் டிவியின் உண்மையான வெளியிடப்பட்ட இருப்புநிலைப் பட்டியலில் ஐட்டம் கள் இருப்பதால் நான் கூடுதல் ஐட்டம் களைச் சேர்க்கவில்லை என்று என்ஏ காண்க எனவே புரிந்து கொள்ள முயற்சிக்கவும் உங்கள் சொந்த நிறுவனத்தின் இருப்புநிலைக்கு ஒப்பிட முயற்சிக்கவும் ஏனென்றால் இது ஒரு தத்துவார்த்த பாடநெறி அல்ல என்று நான் கூறியுள்ளதால் அது உண்மையான நிறுவனங்களுக்கு ஒரு விண்ணப்பத்தைக் கொண்டிருக்க வேண்டும் அடுத்தது அல்லாத முதலீட்டு பெயரிடப்படாத புத்தக மதிப்பு எனவே தற்போதைய முதலீடுகள் மேற்கோள் மற்றும் குறிப்பிடப்படாதவை என வகைப்படுத்தப்படுகின்றன மேற்கோள் காட்டப்பட்ட பொருள் பட்டியலிடப்பட்டுள்ளது பட்டியலிடப்பட்டவர்களுக்கு அவர்கள் சந்தை மதிப்பைக் கொடுத்துள்ளனர் குறிப்பிடப்படாததால் அவர்கள் புத்தக மதிப்பைக் கொடுத்துள்ளனர் ஆனால் இது கூடுதல் தகவல் இது இருப்புநிலைப் பகுதியின் ஒரு பகுதி அல்ல எனவே என் மற்ற வருவாய் மீண்டும் அவை வருவாய் எனவே இருப்புநிலைக் குறிப்பின் ஒரு பகுதி அதை என் ஏ போனஸ் ஈக்விட்டி பங்கு மூலதனம் மீண்டும் என் ஏ எனக் கொடுக்கவில்லை இது இருப்புநிலைக் குறிப்பின் ஒரு பகுதி அல்ல ஆனால் ஒரு கால் குறிப்பாக வழங்கப்பட வேண்டும் தெளிவற்ற நிலையான சொத்துக்கள் இது இருப்புநிலைக் குழுவின் ஒரு பகுதியாகும் இது என் தற்போதைய முதலீடு குறிப்பிடப்படாத புத்தக மதிப்பு கூடுதல் தகவல் என் ஏ ஈக்விட்டி பங்கு மூலதன முக மதிப்பு ரூபாய் 1 அடிப்படையில் இது ஒரு ஈ இது இன்னும் ஒரு பயன்பாட்டைக் கொண்டுள்ளது மேலும் அவர்கள் முக மதிப்பைக் கொடுத்துள்ளனர் எனவே பங்குகளின் எண்ணிக்கையை கணக்கிட இதைப் பயன்படுத்தலாம் பார்க்க 96 என்பது மூலதனத்தின் மொத்த மதிப்பு ஒவ்வொரு பங்கு 1 ரூபாய் அதாவது பங்குகளின் எண்ணிக்கையும் 96 கோடி பி மற்றும் எல் கணக்கில் ஒரு பங்குக்கு ஈபிஎஸ் சம்பாதிப்பதை நாம் கணக்கிடும்போது இந்த பங்கு எண்ணிக்கை நமக்குத் தேவையான ஒரு முக்கியமான தகவல் இதிலிருந்து அதைப் பெறலாம் இப்போது நீங்கள் அதை E எனக் குறிக்கலாம் ஏனெனில் இது ஈக்விட்டியின் ஒரு பகுதியாகும் தற்போதைய மதிப்பு மேற்கோள் சந்தை மதிப்பு மேற்கோள் காட்டப்பட்ட பொருள் பட்டியலிடப்பட்டுள்ளது ஆனால் இது கூடுதல் தகவல் எனவே NA ஐ வைப்போம் இப்போது அனைத்து பொருட்களும் முடிந்துவிட்டன இந்த ஐட்டம் களின் அடிப்படையில் நீங்கள் அனைத்து தகவல்களையும் பயன்படுத்த வேண்டும் சரியான இருப்புநிலை தயார் செய்து பின்வருவதைக் கணக்கிடுங்கள் நம் வேலையிலும் பரீட்சையிலும் நாம் ஒரே மாதிரியாக இருக்கப் போகிறோம் எனவே நீங்கள் என்னுடன் இதைத் தீர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன் அதேபோல் உங்கள் பணிகள் மற்றும் இறுதித் தேர்விற்கும் இது இருக்கும் எனவே மொத்த பங்கு மூலதனம் பங்குதாரர்களின் நிதிகள் தற்போதைய பொறுப்புகள் தற்போதைய பொறுப்புகள் மற்றும் பலவற்றைக் கணக்கிடலாம் எனவே இந்த கட்டத்தில் வீடியோ முழு இருப்புநிலையைத் தயாரிப்பதை நிறுத்தி இந்த ஐட்டம் களைக் கணக்கிட்டு தொடர்ந்து வீடியோவில் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நான் விரைவில் தீர்வு காண்பிப்பேன் நீங்கள் அதை தீர்த்துவிட்டீர்கள் என்று நம்புகிறேன் இப்போது தீர்வுக்கு செல்வோம் எனவே முதல் பகுதி பங்குதாரர்களின் நிதிகள் அதை நாம் E எனக் குறித்துள்ளோம் இதன் கீழ் இரண்டு பொருட்கள் பங்கு பங்கு மூலதனம் மற்றும் விருப்ப பங்கு பங்கு மூலதனம் உள்ளன எனவே மொத்த பங்கு மூலதனம் 1622 நீங்கள் அளவுகளைப் பார்த்தால் பங்கு பங்கு மூலதனம் நிலையானது என்பதை நீங்கள் உணருவீர்கள் எனவே புதிய பிரச்சினை எதுவும் இல்லை அல்லது பங்குகளை திரும்ப வாங்கவும் ஆனால் முன்னுரிமை பங்கு மூலதனம் குறைந்துவிட்டது அது ஏன் வந்துவிட்டது விருப்பமான பங்குகளின் மீட்பு இருக்க வேண்டும் அதாவது நிறுவனம் அந்த மூலதனத்தை திருப்பிச் செலுத்தியது மற்றும் பங்குகளை ரத்து செய்துள்ளது இந்த வித்தியாசத்தை நீங்கள் சரியாகக் காணலாம் பின்னர் இருப்பு மற்றும் உபரி இது திரட்டப்பட்ட லாபம் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் மொத்த பங்குதாரர்களின் நிதியைப் பெறுவீர்கள் பின்னர் நீண்ட கால கடன்கள் மிகக் குறைவு இது என்ன காட்டுகிறது இது பூஜ்ஜிய கடன் நிறுவனம் என்று அழைக்கப்படுகிறது அதாவது நிறுவனத்தின் நீண்ட கால கடன் கிட்டத்தட்ட 0 ஆகும் இது பங்குதாரர்களின் நிதிகளால் முழுமையாக நிதியளிக்கப்படுகிறது கடன் ஈக்விட்டி விகிதம் என்று அழைக்கப்படும் மிக முக்கியமான விகிதம் உள்ளது அதை நாம் விரைவில் கணக்கிடுவோம் நிறுவனத்தின் ஸ்திரத்தன்மையைப் புரிந்து கொள்ள இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த நிறுவனத்திற்கு அவர்களிடம் எதுவும் இல்லை என்பதற்கு இது ஒரு நல்ல அறிகுறியாகும் கடன்கள் நீண்ட கால விதிகள் ஒரு சிறிய தொகை பின்னர் நீங்கள் தற்போதைய கடன்கள் மொத்தம் பின்னர் மொத்த மூலதனம் மற்றும் பொறுப்புகள் ஆகியவற்றைப் பெறுவீர்கள் இப்போது சொத்துக்கள் உறுதியான அருவமான சொத்துக்கள் பணி மூலதனம் முன்னேற்றத்தில் உள்ள பிற சொத்துக்களுக்கு செல்வோம் இப்போது இங்கே நிலையான சொத்துக்கள் எனப்படும் துணை மொத்தத்தை கணக்கிடுகிறோம் முக்கியமாக மற்ற சொத்துக்கள் காரணமாக இந்த காலகட்டத்தில் நிலையான சொத்துக்களின் உயர்வு இருப்பதை நீங்கள் காணலாம் தற்போதைய முதலீடுகள் ஒத்திவைக்கப்பட்ட வரி சொத்துக்கள் நீண்ட கால கடன்கள் மற்றும் முன்னேற்றங்கள் கணிசமாகக் குறைந்துவிட்டன எனவே முன்கூட்டியே முன்கூட்டியே திருப்பிச் செலுத்தப்பட்டிருக்கலாம் என்று அவர்கள் ஒருவருக்கு முன்கூட்டியே கொடுத்திருப்பார்கள் இது பிற அல்லாத தற்போதைய சொத்துகளாக மாற்றப்படுகிறது மற்ற அல்லாத தற்போதைய சொத்துகளில் பொருந்தக்கூடிய உயர்வு இருப்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் கிட்டத்தட்ட 19 மற்றும் 402 ஐ அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இந்த தொகையைப் பெறப் போகிறீர்கள் புரிகிறதா எனவே முன்கூட்டியே வழங்கப்பட்ட சில தொகை இப்போது பிற அல்லாத தற்போதைய சொத்துகளாக மாற்றப்படுகிறது எனவே நிலையான சொத்துகள் மற்றும் பிற அல்லாத தற்போதைய சொத்துக்கள் பின்னர் தற்போதைய சொத்துக்கள் ஆகியவற்றை உள்ளடக்கிய மொத்த அல்லாத தற்போதைய சொத்துகள் தற்போதைய முதலீட்டில் கூர்மையான விலையைக் காணலாம் அதாவது நிறுவனம் கிட்டத்தட்ட 1100 கோடி புதிய முதலீட்டை முதலீடு செய்துள்ளது இது குறுகிய கால இயற்கையாகும் குறுகிய கால கடன்கள் மற்றும் முன்கூட்டியே கடுமையான வீழ்ச்சி உள்ளது எனவே நீங்கள் தற்போதைய சொத்துக்களின் மொத்தத்தையும் பின்னர் மொத்த சொத்துக்கள் C A NCA பிளஸ் CA யையும் பெறுவீர்கள் இந்த கட்டத்தில் தொடர்ச்சியான கடன்கள் சொத்துகளுக்குக் கீழே கொடுக்கப்படுகின்றன இப்போது மீண்டும் தொடர்ச்சியான கடன்கள் இறக்குமதியின் சிஐஎஃப் மதிப்பு அந்நிய செலாவணி வருவாய் அந்நிய செலாவணியில் பணம் அனுப்புதல் அந்நிய செலாவணியில் வருவாய் போனஸ் விவரங்கள் உள்ளிட்ட பிற தகவல்களைப் பெறுவீர்கள் இப்போது போனஸ் 47 இன் இந்த விவரங்கள் 97 இன் மூலதனத்தில் 47 ல் 47 போனஸ் மூலம் வருகிறது என்பதைக் காட்டுகிறது இது நிறுவனம் சீராக லாபம் ஈட்டும் நிறுவனம் என்பதைக் காட்டுகிறது மேலும் அவர்கள் தங்கள் பங்குதாரர்களுக்கு நிறைய போனஸை வழங்கியுள்ளனர் தற்போதைய மற்றும் தற்போதைய முதலீடு குறித்த தகவல்கள் முறையே அவற்றின் சந்தை மதிப்புகள் மற்றும் புத்தக மதிப்புகள் குறித்து வழங்கப்படுகின்றன நீங்கள் அதைப் பெறுகிறீர்களா எனவே இந்த வழக்கை நாம் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ விவாதித்திருக்கிறோம் சரிபார்க்கவும் உங்கள் நிறுவனத்தின் இருப்புநிலை மற்றும் பி மற்றும் எல் ஆகியவற்றை மீண்டும் ஜீ டிவி யுடன் ஒப்பிடவும் கேட்டுக்கொள்கிறேன் ஆரம்பத்தில் நான் சொன்னது போல் ஜீ டிவி ஒரு சேவை நிறுவனம் உங்களுடையது ஒரு உற்பத்தி நிறுவனம் இந்த ஒப்பீடு சுவாரஸ்யமாக இருக்கும் மேலும் நீங்கள் நிறைய நுண்ணறிவுகளைப் பெற முடியும் மேலும் பல்வேறு நிறுவனங்களைப் பற்றிய தரவைப் பெறவும் பல்வேறு வகையான இருப்புநிலை களைத் தயாரிக்கவும் முயற்சிக்கிறேன் ஏனெனில் நீங்கள் பல்வேறு சொற்களை எளிதில் புரிந்து கொள்ளலாம் மற்றும் இருப்புநிலை ப் பகுப்பாய்வையும் தொடங்கலாம் நான் இங்கே நிறுத்துகிறேன் நமஸ்தே